இது வரை வெளிப்புற தூண்டுதலின் பண்புகளைப் பொறுத்தும் பொருளை உணர முயற்சிக்கும் நபரின் தயார்நிலையைப் பொறுத்தும் பின்னணியில் இருந்து படத்தை பிரித்தெடுப்பதை பற்றி பேசினோம் மூன்று விஷயங்களை நாங்கள் பேசினோம் மூன்றாவது சொற்பொழிவில் பின்னணியிலிருந்து படத்தை மிக எளிதாக பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் வரையறைகளை வரைவதற்கான யோசனை இருந்தது எனவே இன்று நாம் படிவ உணர்வைப் பற்றி பேசுவோம் அதில் படிவத்தின் அமைப்பை வலியுறுத்த முயற்சிப்போம் குழுக்கள் மற்றும் வடிவங்கள் அவை எவ்வாறு வெளிப்படுகின்றன இந்த சூழலில் நாம் Gestalt principles பற்றி பேசுவோம் Gestalt அடிப்படையில் முழுமையானது என்று பொருள் கோஹ்லரின் கூற்றுப்படி தெளிவற்ற தூண்டுதல்களிலின் அடிப்படையிலிருந்து கெஸ்டால்ட் உருவாகும் ஆகவே உங்களுக்குக் கிடைக்கக்கூடிய எதையும் அடிப்படையாகக் கொண்டு உங்கள் கருத்தை எவ்வாறு முடிக்க முயற்சிக்கிறீர்கள் அதாவது உணர்வின் முழுமையான பகுதி கெஸ்டால்ட் கூற்று ஆகும் முக்கிய கொள்கை ப்ரக்னான்ஸின் சட்டம்law of Prägnanz என்று அழைக்கப்படுகிறது பின்னர் கெஸ்டால்ட் கொள்கைகளின் law of Prägnanz ஒரு பகுதியாகக் கருதப்படும் முழு சட்டங்களும் உள்ளன இப்போது ப்ராக்னான்ஸின் சட்டம்law of Prägnanz அடிப்படையில் எளிமையான அமைப்பு குறைந்தபட்ச அறிவாற்றல் முயற்சியைக் கோருகிறது என்று கூறுகிறது சரி ஜெர்மன் மொழியில் Pragnanz என்பது தெளிவு என்று பொருள் எனவே உங்களுக்குத் தெரியாத வெளிப்புற சூழலில் உள்ள குறிப்புகள் பின்னணியில் இருந்து உருவத்தை புரிந்துகொள்ள உங்கள் பக்கத்திலிருந்து அதிக மன முயற்சி தேவை சரி அந்த அமைப்புகள் அடிப்படையில் ப்ரக்னான்ஸின் சட்டமாகlaw of Prägnanz இருக்கும் எனவே அடிப்படையில் மனிதர்களாகிய நாம் எப்போதுமே பின்னணியிலிருந்து படத்தைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் நமது அறிவாற்றல் ஈடுபாட்டைக் குறைக்க விரும்புகிறோம் எனவே எளிமையான நிறுவனங்களுக்கு எப்போதுமே குறைந்தபட்ச அறிவாற்றல் முயற்சி தேவைப்படும் எனவே குறைந்தபட்ச நேரம் குறைந்தபட்ச முயற்சி வெளிப்புற சூழலில் இருந்து நீங்கள் பெறும் சிறந்த வகை மன பிரதிநிதித்துவம் இதுதான் Prägnanz கொள்கையாக கருதப்படும் மிகவும் எளிமையான மற்றும் சமச்சீர் வடிவங்கள் இவை இரண்டு வகை வடிவங்களாகும் அவை மிகவும் எளிதில் உணரப்படுகின்றன ஏனெனில் இது மிகவும் சமச்சீர் என்பதால் எளிமையானது ஆகவே அறிவாற்றல் ரீதியாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை குறிப்புகளைப் பிரித்தெடுப்பது குறிப்புகளைப் பெறுவது ஒரு முடிவுக்கு வருவது அவற்றை இணைப்பது பின்னர் இறுதியாக அதில் இருந்து ஒரு பொருளைப் பெறுவது எனவே எளிமையான சமச்சீர் வடிவங்கள் எப்போதும் மனிதர்களால் மிக எளிதாக உணரப்படும் இதுதான் law of Prägnanz கூறுகிறது இப்போது திரையில் இந்த வட்டத்தைப் பாருங்கள் உங்களிடம் ஒரு வட்டம் இரண்டாவது வட்டம் மூன்றாவது நான்காவது மற்றும் ஐந்தாவது சரி இப்போது இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக வந்துள்ளன பின்னர் அவை இப்போது ஒரு pattern ஐ உருவாக்குகின்றன இப்போது நீங்கள் முதலில் தொடங்கிய இந்த வடிவத்தைப் பார்க்கும்போது ஐந்து வட்டங்களின் தொகுப்பும் இல்லை இப்போது அங்குள்ள மூன்றாவது படத்தைப் பாருங்கள் சரி இல்லை என்று நீங்கள் அதை உணர முடியும் எனவே இரண்டு வகையான வட்டங்களிலிருந்தும் சிறிய சிறிய துண்டுகள் வெட்டப்பட்டிருப்பதை நீங்கள் உணர்ந்த அனைத்து வகையான சேர்க்கைகளும் இல்லை ஆனால் நாம் அத்தகைய துண்டு துண்டான விஷயங்களை உணரவில்லை மாறாக அவற்றை எப்போதும் ஒரு முழுமையானதாகவே பார்க்கிறோம் நீங்கள் வட்டங்களுக்கு பல்வேறு வண்ணங்களை வழங்குகிறீர்கள் இதை நாங்கள் ஒலிம்பிக் வட்டங்கள் என்று அழைக்கிறோம் சரி இது ரியோ ஒலிம்பிக்கின் சின்னம் இது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது சரி இந்த சிறிய கூறுகள் அனைத்தையும் உங்களால் காண முடியவில்லை நீங்கள் அவற்றைப் தனித்தனியாக பிரித்து உணரவில்லை மாறாக அவற்றை எப்போதும் ஒன்றாக உணர்கிறீர்கள் மிகவும் எளிமையான சமச்சீர் மற்றும் பிரக்னான்ஸின்Prägnanz Law சட்டமும் இதைத்தான் கூறுகிறது இந்த லோகோவைப் பாருங்கள் உங்களிடம் மூன்று தனித்துவமான கூறுகள் உள்ளன ஆனால் அவை மிகவும் எளிமையானவை சரி மேலும் ஒரு சமச்சீர் எளிமையான சமச்சீர் சரி ப்ரக்னான்ஸின் சட்ட மும் law of Prägnanz இதைத்தான் கூறுகிறது எனவே நீங்கள் ஊக்குவிக்கும் போது Norway யில் சுற்றுலா என்று நீங்கள் திடீரென்று உணர்கிறீர்கள் சரி Norway என்றால் என்ன என்பதை வரையறுக்கும் அடிப்படை கூறுகள் சரி மூன்று கூறுகள் மிகவும் எளிமையான வடிவத்தில் வைக்கப்பட்டுள்ளன மிகவும் சமச்சீர் வரிசையில் வைக்கப்படுகின்றன இதுதான் ப்ராக்னான்ஸின் சட்டம் law of Prägnanz கூறுகிறது சரி Perception மிகவும் எளிதானது உணர்வைப் பெறுவது மிகவும் எளிதானது நினைவில் கொள்வது மிகவும் எளிதானது சரி அறிவாற்றல் முயற்சி குறைக்கப்படுகிறது சரி பின்னர் நீங்கள் விரும்பும் சிறந்த விளைவுகளையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போது ப்ராக்னான்ஸின் சட்டம்law of Prägnanz Gestalt கொள்கைகளின் மையமாகும் பின்னர் மற்ற சட்டங்களின் தொகுப்புகள் உள்ளன ஒவ்வொன்றாகப் அவற்றைப் பற்றி பேசுவோம் இரண்டாவது விதி சமச்சீர் விதி சமச்சீர் விதி அடிப்படையில் ஒத்த குழுக்கள் எப்போதும் ஒன்றாக குழுவாக இருக்கும் சரி Prägnanz சட்டத்தின் விஷயத்தை நாங்கள் முதலில் எடுத்தோம் வட்டங்களின் உதாரணத்தை நாங்கள் எடுத்தோம் சரி எனவே வட்டத்தின் முந்தைய எடுத்துக்காட்டுகளுடன் தொடருவோம் சரி பின்னர் மீண்டும் இப்போது ஒரு சின்னம் உள்ள உதாரணத்திற்குச் செல்லுங்கள் சரி இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இங்கே நான்கு வட்டங்களைக் காண்கிறீர்கள் இறுதியாக அவற்றில் 16 உள்ளன எனவே அவை independent வட்டங்களாக இருந்தாலும் அவற்றை நாம் குழுக்களாக உணர முனைகிறோம் நிறமற்ற வட்டங்கள் இப்போது ஒரு குழுவை உருவாக்குகின்றன அதே நேரத்தில் சிவப்பு வட்டங்களின் வரிசைகள் மற்றொரு குழுவை உருவாக்குகின்றன இப்போது இந்த சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குவோம் சரி நான்கு வட்டங்கள் இறுதியாக 16 வட்டங்களுக்குள் சென்றதை நாங்கள் அறிந்திருந்தோம் சிவப்பு நிறமும் நிறமற்ற வட்டங்களும் எங்களிடம் இல்லை எனவே இப்படித்தான் ஒற்றுமையின் அடிப்படையில் குழுக்களை உருவாக்குவதைப் பார்க்க முயற்சித்தோம் இப்போது உங்களிடம் சில இருந்தால் மிகவும் சிக்கலான நிலைமை மீண்டும் நீங்கள் நான்கு வண்ணமற்ற வட்டங்களின் வரிசையை நான்கு வரிசைகளாகப் பெருக்குகிறீர்கள் முந்தைய உதாரணம் போலவே நீல வட்டங்களும் ஒரு குழுவை உருவாக்குகின்றன அவை அனைத்தும் இப்போது ஒத்ததாக இருக்கும்போது சரி அவற்றின் நீல வண்ணங்களால் கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவோ அல்லது குறுக்காகவோ பெரியதாக இருக்கும் அவை ஒரு குழுவை உருவாக்க முனைகின்றன எனவே நாம் அடிப்படையில் வித்தியாசத்தை அறிவோம் சரி நீங்கள் உண்மையில் என்ன பார்க்க முயற்சிக்கிறீர்கள் என்பதை அறிந்தது சரி நீங்கள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட காரணத்தைத் தேடுவீர்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு குழுவை உருவாக்க முடியும் இதன் மூலம் நீங்கள் அதை நன்றாக உணர முடியும் இந்த லோகோவைப் பாருங்கள் சரி இது எங்களுக்கு மிகவும் பொதுவாக அறியப்பட்ட சின்னம் சரி உண்மையில் நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஒற்றுமை சட்டம் பயன்படுத்தப்படுவதைக் உணரலாம் சரி நாங்கள் விவாதித்த விஷயம் என்னவென்றால் ஒத்த பொருள்கள் ஒன்றாக வரும் சரி இங்கே உங்களிடம் மூன்று வித்தியாசங்கள் இல்லை உங்களுக்கு பிரதிநிதித்துவங்கள் தெரியும் சரி அவர்கள் அனைவரும் ஒற்றுமையின் சட்டத்தை பின்பற்றுவதால் அவர்கள் ஒன்றாக குழுவாக இருக்கிறார்கள் அடுத்த சட்டம் அருகாமையின்விதி அருகாமை என்றால் அருகில் இருப்பது எனவே ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கும் பொருள்கள் எப்போதும் ஒரு குழுவை உருவாக்க முனைகின்றன மீண்டும் வட்டங்களின் உதாரணத்துடன் தொடருவோம் சரி பின்னர் மீண்டும் ஒரு லோகோவின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் நான்கு நெடுவரிசை பச்சை வட்டங்களை சமமாகக் காண்கிறீர்கள் ஆனால் இரண்டு நெடுவரிசைகளும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நகரும்போது சரி அவை இரு முனைகளிலும் தெரிந்துகொள்ள முனைகின்றன அவை இரண்டு தனித்துவமான குழுக்களை உருவாக்குகின்றன ஒரு குழுவிலிருந்து முதல் இரண்டு நெடுவரிசைகள் மீதமுள்ள இரண்டு நெடுவரிசைகள் மற்றொரு குழுவை உருவாக்குகிறார்கள் சரி எனவே இது அருகாமையின் விதி ஆரம்பத்தில் அவை தனித்துவமான நெடுவரிசைகளாகக் காணப்படவில்லை சரி ஏனென்றால் அவர்கள் சமமாக இருந்தார்கள் என்பது தெரியும் சரி ஆனால் இப்போது நீங்கள் பிரித்த தருணத்தில் உங்களிடம் ஒரு நெடுவரிசையும் மற்ற நெடுவரிசையின் நிறம் மற்றும் அளவு வடிவம் அப்படியே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இது அருகாமையின் விதி இப்போது இந்த லோகோவைப் பாருங்கள் சரி இங்கே நீங்கள் தேன்கூடு உருவாக்கும் கட்டமைப்புகளை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவை மிக எளிதாக இருப்பதால் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதால் அவை ஒரு குழுவை உருவாக்குகின்றன என்பதை நீங்கள் மிக எளிதாக கருத்தில் கொள்ளலாம் சரி நிகழ்வின் முக்கிய ஸ்பான்சர்களுடன் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள் சரி இந்த காட்சி தகவல்தொடர்புvisual communication உலகில் அருகாமையின் சட்டம் என்று அழகாகப் பயன்படுத்தப்படுகிறது பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் இருந்து இந்த ஸ்டில் படத்தைப் பாருங்கள் சரி இப்போது இங்கே நீங்கள் கண்டறிவது என்னவென்றால் நிறைய ஏற்பாடுகள் உள்ளன இந்த படத்தைப் பார்க்கும்போது நீங்கள் விஷயங்களை சற்று வித்தியாசமாகப் பார்க்கிறீர்கள் இப்போது இந்த பிரிவில் அவர்கள் ஒரு குழுவை உருவாக்க முனைகிறார்கள் இந்த பிரிவு ஒரு குழுவை உருவாக்க முனைகிறது இந்த பிரிவு மற்றொரு குழுவை உருவாக்குகிறது சரி இங்கே நீங்கள் வெவ்வேறு வகையான பிரதிநிதித்துவங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் பெரிய திரையில் முழு விஷயங்களையும் பார்க்கும்போது தனித்தனி பகுதிகளை ஒன்றிணைக்கிறோம் பின்னர் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் வெளிப்புற தூண்டுதலுக்கு ஒரு அர்த்தத்தில் கையொப்பமிட முயற்சிக்கிறோம் சரி இப்போது சட்டத்தின் அருகாமையில் இது வரையறுக்கும் விதம் என்னவென்றால் உங்களிடம் ஒன்றுக்கொண்று நெருக்கமான விஷயங்கள் உள்ளன எனவே ஒன்றுக்கொண்று நெருக்கமாக இருக்கும் இடது புறத்தில் ஒரு செயல்திறன் பின்னர் மற்ற குழுவிற்கு இடையே ஒரு பெரிய தூரம் உள்ளது எனவே இடது மற்றும் வலது மிக எளிதாக பிரிக்கப்படுகிறது நிச்சயமாக மையத்தில் இருப்பவர்கள் அவர்கள் உடையில் வேறுபட்ட நிறத்தைக் கொண்டுள்ளனர் ஆனால் பின்னர் அவர்கள் மீண்டும் இந்த இரண்டு குழுக்களிடமிருந்தும் பிரிக்கப்படுகிறார்கள் சரி ஆனால் தங்களுக்குள் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் எனவே இது குழு 1 இது குழு 2 இது குழு 3 என்று கருதுவதற்கு அருகாமையின் விதி நமக்கு உதவுகிறது அவர்கள் அனைவரும் மிகவும் மிகவும் symmetrical சரி ஆனால் ஒரு குழுவிற்கு அவர்களின் அருகாமையின் அடிப்படையில் மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது அவர்கள் மூன்று தனித்தனி குழுக்களை உருவாக்குவதாக நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் அடுத்த சட்டத்திற்கு வருகிறோம் அது law of closure law of closure அடிப்படையில் நீங்கள் ஒரு இடைவிடாத வடிவத்தைக் கொண்டிருந்தால் அதை நீங்கள் உணரும்போது நாங்கள் எப்போதும் அதை முடிக்க முனைகிறோம் சரி இந்த முழுமை நமக்கு தெரிந்த அனைத்தையும் அடிப்படையாகக் கொண்டது இந்த உதாரணத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் வட்டத்தின் எடுத்துக்காட்டில் banking செய்கிறோம் பின்னர் மீண்டும் லோகோவின் எடுத்துக்காட்டுக்கு செல்வோம் நீங்கள் இப்போது ஒரு வட்டத்தைப் பார்க்கிறீர்கள் இன்னொன்று மற்றும் இன்னொன்று நீங்கள் 11 வெவ்வேறு வட்டங்களைப் பார்த்தாலும் அவற்றை ஒரு வளையமாக நீங்கள் உணர்ந்தாலும் அவற்றின் தனிப்பட்ட அடையாளம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை சரி எனவே இது முக்கியம் இல்லை இங்கே நீங்கள் தொடர்ச்சியான விஷயங்களைப் பார்க்கும்போது தெரியும் சரி வெளிப்படும் வடிவங்களைப் பார்க்கும்போது சரி இந்த தொடர்ச்சியான வடிவங்கள் ஒரு முழுமையானதாக கருதப்படுகின்றன சரி அது மிகவும் பழக்கமான ஒன்றைக் குறிக்கிறது என்றால் இந்த பிரபலமான visual icon ஐ நீங்கள் பார்க்கவில்லை இப்போது இது WWF இன் சின்னம் நீங்கள் அவர்களின் தளத்தைப் பார்வையிட்டால் சரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கவில்லை நான் இப்போது கர்சரை நகர்த்தும் இடத்தை நீங்கள் இங்கே பார்க்கவில்லை சரி நீங்கள் WWF பார்க்கவில்லை நீங்கள் அவர்களின் தளத்தைப் பார்வையிடுகிறீர்கள் இந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் சரியாகக் காண்கிறீர்கள் இப்போது நீங்கள் உண்மையில் அதைப் பார்க்கும்போது சரி நீங்கள் எதைப் பார்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் மிக எளிதாக உருவாக்க முடியும் அதை நீங்கள் பாண்டாவாகப் பார்க்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் இடைவெளிகளை நீங்கள் மூடுவதற்குத் தெரிந்துகொள்ள முயற்சிக்கிறீர்கள் அதை நிரப்ப முயற்சிக்கிறீர்கள் எனவே இது ஒரு கருப்பு புலம் இல்லை இது ஒரு வெள்ளை பின்னணிக்கு எதிரான பகுதிகள் ஆனால் அது ஒரு விலங்காக பார்க்கப்படுகிறது நாம் அடுத்த சட்டத்திற்கு வருகிறோம் அது law of continuity சரி law of continuity எப்போதும் தொடர்ச்சியான புள்ளிவிவரங்களால் விரும்பப்படுகிறது வட்டங்களின் எடுத்துக்காட்டுகளை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொள்வது இப்போது வரை உங்களுக்குத் தெரியும் இப்போது ஒரு நேர் கோடுகளின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் பின்னர் தொடர்ச்சியான சட்டத்தைப் புரிந்துகொள்ள பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் இருந்து ஒரு நிகழ்வைப் பார்ப்போம் law of continuity தொடர்ச்சியான புள்ளிவிவரங்கள் எங்களால் விரும்பப்படுகின்றன என்று கூறுகிறோம் சரி எனவே தொடர்ச்சியாக இயங்கும் ஒன்று திரையின் இடது பக்கத்தில் இருந்து ஒரு bold straight line நுழைவதை நீங்கள் காணலாம் இப்போது இன்னொருவர் வலது பக்கத்திலிருந்து நுழைகிறார் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தபடி அவை இரண்டும் தனித்தனி கோடுகள் என்றாலும் அவை சேரும்போது அவற்றை ஒரு நேர் கோட்டாகப் பார்க்கிறீர்கள் முறையே மேல் மற்றும் கீழ் இருந்து இரண்டு நேர் கோடுகள் நுழையும் போது நீங்கள் ஒரு XY ஒருங்கிணைப்பை உணர்கிறீர்கள் இந்த இரண்டு கோடுகள் சிவப்பு பச்சை நீலம் அல்லது மஞ்சள் நிறமாக மாறும்போது அவை ஒரு தொடர்ச்சியான உருவமாகக் கருதப்படுகின்றன அவை அனைத்தும் கருப்பு நிறமாக இருக்கும்போது அவற்றை XY ஒருங்கிணைப்பாக நீங்கள் உணருகிறீர்கள் law of continuity ன் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் திரையில் இருண்ட கருப்பு வட்டங்கள் தோன்றுவதை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வட்டங்கள் collective unit என்று கருதப்படுகின்றன ஏனெனில் அவை திசையின் பொதுவான அம்சத்தைப் பகிர்ந்து கொள்கின்றன இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் அதை ஒரு நேர் கோடாகப் பார்க்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் சரி வளைவு ஒருவர் அறிந்த மற்ற வரியை இது அறிந்த தருணத்தில் நீங்கள் அதை வித்தியாசமாக உணர்கிறீர்கள் அது ஒருவித திசையை குறிக்கிறது என நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்வையிட்டால் இண்டிகோ விமான நிறுவனம் உங்களுக்குத் தெரியும் சரி நீங்கள் நிச்சயமாக இங்கே பார்த்திருக்க வேண்டிய விமான நிறுவனங்களில் இதுவும் ஒன்றாகும் சரி நீங்கள் அவர்களின் லோகோவைப் பார்க்கும்போது சரி நீங்கள் இங்கே பார்த்ததை நீங்கள் காண்கிறீர்கள் சரி இப்போது நீங்கள் இங்கே பார்க்கும்போது நான் கர்சரை நகர்த்தும் இந்த பகுதியை உங்கள் திரையில் பார்க்க வேண்டாம் சரி இங்கு தொடர்ச்சியான சட்டத்தை நீங்கள் உண்மையில் பார்க்கிறீர்கள் சரி இந்த படம் நீங்கள் பார்த்த புள்ளியின் தொகுப்பாகும் இப்போது இந்த அனிமேஷனில் சரி ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கும் தருணம் திசையைத் தருகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் நீங்கள் உண்மையிலேயே எதையாவது பார்க்கிறீர்கள் அது விமானத்தின் visual representation என்று உங்களுக்குத் தெரியும் இப்போது இந்த வீடியோவைப் பார்ப்போம் law of continuation செயல்படுவதை இங்கே காண்கிறீர்களா அடுத்த Gestalt principle சமச்சீர் விதி நாங்கள் Prägnanz பற்றிய எங்கள் விவாதத்துடன் தொடங்கியதிலிருந்து சமச்சீர் பொருள்களைப் பற்றி பேசுகிறோம் இப்போது சமச்சீர் சட்டம் சமச்சீர் பொருள்கள் அவை எப்போதும் கூட்டாக உணரப்படும் என்று கூறுகிறது இந்த சதுரங்களின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் பின்னர் மீண்டும் ஒரு லோகோவை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் வான நீல சதுரத்தையும் அதிலிருந்து வெளியேறும் நீல சதுரத்தையும் பாருங்கள் இது ஒன்றுடன் ஒன்று மற்றொரு சதுரத்தைக் காண உதவுகிறது இந்த சதுரங்களை எந்த நிறமும் இல்லாமல் பார்ப்போம் அவற்றை இரண்டு சதுரங்களாக உணருவோம் மேல் மற்றும் கீழ் பாகங்கள் அகற்றப்படும்போது ஒரு சிறிய சதுரத்தை நாம் தெளிவாகக் காண்கிறோம் ஆனால் அவை மீண்டும் கொண்டு வரப்படும்போது இரண்டு பெரிய சதுரங்கள் ஒன்றுக்கொன்று ஒன்றி இருப்பதை நாம் உணர்கிறோம் இது தூர சமச்சீர் பொருள்கள் கூட்டாக உணரப்படுவதை நிரூபிக்கிறது இது CSCன் சின்னம் இது வடிவங்களில் ஒன்றைக் காண்பதற்கு சமச்சீர் விதி எவ்வளவு அழகாகப் பயன்படுத்தப்படலாம் என்பதைக் காட்டுகிறது கெஸ்டால்ட் கொள்கையின் அடுத்த விதி பொதுவான விதியின் சட்டம் பொதுவான அம்சங்களைப் பகிர்ந்து கொள்ளும் பொருள்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன என்று பொதுவான விதியின் சட்டம் கூறுகிறது எனவே எங்கள் புலனுணர்வு புலத்தில் உள்ள பொருள்கள் செயல்பாடுகள் ஒரே மாதிரியாக ஒன்றாக நகரும் அவை எப்போதும் ஒன்றாக உணரப்படுகிறது சரி இப்போது இந்தச் சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன அடிப்படையில் இது நம்மைச் சுற்றியுள்ள விஷயங்கள் தொடர்புடையதா இல்லையா என்பதைப் புரிந்துகொள்ள உதவுகிறது சரி எங்கள் குடியரசு தின அணிவகுப்பில் இந்த அழகான படங்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இந்த வீடியோவைப் பாருங்கள் இது அடிப்படையில் உங்களுக்குத் தெரிந்த வெவ்வேறு விமானங்கள் வேறுபட்டவை வேறுபட்ட விமானங்கள் ஆனால் அவை உருவாகும்போது உங்களுக்குத் தெரியும் அவை ஒரே மாதிரியான செயல்பாட்டைச் செய்வதால் அவை ஒன்றாக உணரப்படுகின்றன அவை ஒன்றாக நகர்கின்றன எனவே அவை தனித்தனி விமானங்களாக இருந்தாலும் அவை அவ்வாறு பார்க்கப்படுவதில்லை இப்போது தூண்டுதலின் தரத்தின் அடிப்படையில் நமது தனிப்பட்ட தயாரிப்பு மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் மற்றும் நமது புலனுணர்வு கொள்கைகளை நிர்வகிக்கும் சட்டங்களின் அடிப்படையிலும் உலகத்திலிருந்து நாம் உணர்ந்தவற்றிற்கு அர்த்தத்தை வழங்குகிறோம் இப்போது நாம் உலகத்திலிருந்து உணர்ந்ததை அடிப்படையாகக் கொண்டு நாம் வழங்கிய பொருளின் தகுதியைப் பொறுத்து பல முறை சில உள்ளீடுகளைத் தேர்ந்தெடுத்து அவற்றை நம்முடைய conscious experience ல் சிறிது காலம் தக்க வைத்துக் கொள்கிறோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் நம் கவனத்தில் இருக்கும் விஷயங்களை நாம் பிரிக்க முனைகிறோம் அதை விளிம்பில் வைத்திருப்பதை நாம் அறிவோம் இது attention என் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பாடத்திட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே attention ன் விவரங்களுக்குச் செல்லுங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம் வழியாகச் நீங்கள் சென்றால் கவனத்துடன் தொடர்புடைய செயல்முறையின் ஆழமான விளக்கத்தை நீங்கள் முழுமையாகக் காண்பீர்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்ல முடியும்